உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் சென்ற அத்தியாயத்தில் நாம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பற்றியும் சாஃப்ட்வேர் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் பற்றியும் பார்த்தோம் மேலும் சாஃப்ட்வேர் குவாலிட்டி பற்றிய சில அடிப்படைக் கருத்துக்களையும் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக நாம் சாஃப்ட்வேர் குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அத்தோடு இதர பாரம்பரிய பொருட்களின் குவாலிட்டி அதன் தகுதி நோக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் ஆனால் சாஃப்ட்வேரில் தகுதி நோக்கம் என்பது அந்த சாஃப்ட்வேர் சார்ந்த ஆவணங்களில் கூறப்பட்டுள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதாகும் ஆனால் இது ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டின் அடிப்படைத் தேவை மேலும் குவாலிட்டி மென்பொருளின் பண்புகளில் ஒன்றாகும் ஆனால் நாம் ஒரு சாஃப்ட்வேர் தரமானது என்று கூற வேறு சில விரும்பத்தக்க ஆட்ரிபியூட்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அத்தோடு நாம் பல்வேறுபட்ட ஆட்ரிபியூட்களும் குவாலிட்டி ஆட்ரிபியூட்களையும் அவற்றை நிர்ணயிக்கக்கூடிய குவாலிட்டி மாடல்களையும் மேலும் ஒரு சாஃப்ட்வேரில் அவற்றை எவ்வாறு அளவிடுவது என்பதைப் பற்றியும் விவாதித்தோம் அதன் பிறகு நாம் இத்தனை ஆண்டுகளில் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் பரிணாமம் பற்றி விவாதித்தோம் இப்போது நாம் அதிலிருந்து தொடர்வோம் நாம் இதற்கு முந்தைய விரிவுரையில் இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு வரை ஒரு பொருளை கடுமையான சோதனைக்கு உட்படுத்துவது மூலம் அதில் உள்ள குறைபாடுள்ள பகுதிகள் நீக்கப்பட்டு அப்பொருளின் தரம் நிர்ணயிக்கப்படுவது பற்றி பார்த்தோம் உற்பத்தித் துறையில் ஒரு பொருளின் குவாலிட்டி அளவிட இருந்த ஒரே உத்தி இதுவாகும் ஆனால் அதற்குப் பின்னர் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் மிக வேகமாக பரிணமிக்க துவங்கி மற்றும் அந்த பரிணாமங்கள் நான்கு நிலைகளை கொண்டதாக இருந்தது அதிலும் பல முன்னேற்றங்கள் ஜப்பானியர்களிடமிருந்தே தோன்றியது ஆரம்பக்கட்ட ஆய்வு மற்றும் சோதனை ஆகியவை தரக்கட்டுப்பாடு மூலம் மாற்றியமைக்கப்பட்டது நாம் இப்போது தரக்கட்டுப்பாடு என்பதைப் பற்றியும் ஸ்டட்டிஸ்டிகல் குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றியும் காண்போம் அதன்பின்னர் குவாலிட்டி உறுதி செய்வதற்கான நுட்பங்களும் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் நுட்பங்களும் தோன்றின தற்போது குவாலிட்டி என்பது பல்வேறு நிலைகளாக வளர்ச்சி அடைந்துள்ளதை நீங்கள் இப்போது பார்க்கலாம் ஏனெனில் வாடிக்கையாளர்கள் தற்போது குவாலிட்டிப் பற்றி விழிப்புடன் இருப்பதனால் நிறுவனங்கள் குவாலிட்டி பொருட்களை தயாரிப்பது என்பது மிக முக்கியமாக உள்ளது அதிலும் குவாலிட்டியான சாஃப்ட்வேர் உற்பத்தி செய்வதில் ஒரு நிறுவனத்தின் மேலாளரின் பங்கு மிக முக்கியமானதாகும் மேலும் நாம் இப்போது ஆய்வு என்பதில் தொடங்கி டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் வரை உள்ள பல்வேறு வளர்ச்சிகளை பார்த்தோம் எனில் ஆரம்பத்தில் பொருளின் மீதும் அப்பொருளை சோதனை செய்வதின் மீதும் அதிக அழுத்தம் இருந்தது ஆனால் பின்னாளில் அது பொருளிலிருந்து மாறி அப்பொருள் சார்ந்த செயலாக்கத்தின் மீது விழுந்தது இதன் அடிப்படையான அனுமானம் என்னவெனில் ஒரு செயலாக்கம் சரியாக இருக்குமெனில் அதன்மூலம் குவாலிட்டியான பொருட்கள் உற்பத்தியாகும் என்பதேயாகும் நாம் ஒரு பொருளையோ அல்லது அப்பொருளில் உள்ள குறைகளையோ முதன்மை படுத்தாமல் அப்பொருளின் செயலாக்கத்தின் மீது கவனம் கொள்ள வேண்டும் நாளடைவில் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் என்பது ப்ராடக்ட் மீது உள்ள நம்பிக்கையில் இருந்து மாறி ப்ராசஸ் மீதான நம்பிக்கையாக மாறியது ஆரம்பத்தில் ஆய்வு மற்றும் சோதனை என்பதிலிருந்து மாறி குவாலிட்டி என்பது குவாலிட்டி கண்ட்ரோல் or QC என்றானது குவாலிட்டி கண்ட்ரோல்லின் அடிப்படை கோட்பாடு என்பது உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்ட்களை சோதனை செய்வது மற்றும் குறைகளை களைவதோடு அல்லாமல் அக்குறைகளுக்கான காரணிகளை உறுதி செய்வது ஆகும் அதாவது உற்பத்தி செயல்முறையின் மீது கவனம் கொள்வதாகும் எடுத்துக்காட்டாக நட்டுகள் மற்றும் போல்ட்கள் உற்பத்தியில் ரிஜெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குமாயின் அக்குறைக்கான காரணம் என்ன என்பதையும் மற்றும் அப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பநிலை அதற்கான செலவை அதிகப்படுத்துமாயின் மற்றும் அதுவே அக்குறைக்கு காரணமாகி இருக்கும் பட்சத்தில் செலவின விகிதத்தை மாற்றி அமைக்கலாம் ஆக குவாலிட்டி கண்ட்ரோல் பிரின்ஸிபிள் என்பது செயல்முறையின் படிப்படியான மாற்றமே ஆகும் அதாவது சோதனை என்பதும் நவீன தர அமைப்புகளில் அடிப்படையான நுட்பமாகும் ஆயினும் செயலாக்கம் மற்றும் குறைகளுக்கான காரணங்கள் பற்றியும் கருதுவது முக்கியமானதாகும் இவையே குவாலிட்டி கண்ட்ரோல் பிரின்ஸிபிள் அத்தோடு நாம் ஸ்டட்டிஸ்டிகல் குவாலிட்டி கண்ட்ரோல் கொண்டுள்ளோம் குவாலிட்டி கன்ட்ரோல்லின் நோக்கம் என்பது குறைபாடுள்ள பொருட்களை நிராகரிப்பது மட்டும் அல்லாமல் அத்தோடு அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை சரி செய்வதே ஆகும் அப்போது குவாலிட்டி கன்ட்ரோல் என்பது புள்ளிவிவர தரக்கட்டுப்பாடு SQC என மெல்ல மாறும் அதன் நோக்கம் என்னவெனில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருளையும் சோதனை செய்வது சாத்தியம் இல்லாத ஒன்றாகும் அவ்விடத்தில் நாம் புள்ளிவிவர நுட்பங்களைப் பயன்படுத்தி ஒரு பொருளின் தரத்தை அனுமானிப்பதோடு அதன் செயல்திறனை வேறுபடுத்தி அதன்மூலம் ஒரு பொருளின் தரம் உயர்வதை பற்றி தெரிந்துகொள்ளலாம் ஆக ஸ்டட்டிஸ்டிகல் குவாலிட்டி கண்ட்ரோல் நுட்பங்கள் அடிப்படையில் புள்ளிவிவரங்களை தயாரிக்கப்பட்ட பொருட்களின் தரம் உற்பத்தி செய்யப்படும் செயல்முறையின் தரம் குறித்து அனுமானம் செய்ய புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்துகின்றன பின்னர் செயல்பாட்டில் மாற்றங்களைச் செய்து தரம் மேம்படுகிறதா என்பதைப் பார்க்க வேண்டும் குவாலிட்டி கன்ட்ரோல்லிற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் குவாலிட்டி அஷ்யூரன்ஸின் முக்கிய நோக்கம் என்னவெனில் முடிக்கப்பட்ட பொருட்களை பார்த்து தரமானதாக இருக்கிறதா என உறுதி செய்வதுபின்னர் சோதனை செய்வது அவ்வளவு முக்கியமல்ல குவாலிட்டி உறுதி செய்யும் குழுவின் முக்கிய நோக்கம் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் செயல்முறையின் மீது இருக்க வேண்டும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அதன் செயல்முறை சரியாக இருக்குமாயின் மேலும் அது சரியாக கடைபிடிக்கப்படுமாயின் நாம் குவாலிட்டியான பொருட்களை எதிர்பார்க்கலாம் வெறுமனே பொருட்களை பார்த்து குறையுள்ள பொருட்கள் என ஒதுக்குவதன் மூலம் மட்டும் நாம் குவாலிட்டியை நிர்ணயிக்க முடியாது அதற்கு மாறாக டீம் அதாவது குவாலிட்டி டீம் ஆனது நல்ல செயல்திறன் மீது கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் இந்த செயல்முறை கடுமையாக பின்பற்றப்படுவதைக் காண வேண்டும்

இப்படி இருக்குமாயின் நம்மால் குவாலிட்டியான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் மாடர்ன குவாலிட்டி பேராடிகம்ஸ் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ப்ரின்சிபில்களை அடிப்படையாகக் கொண்டவை மேலும் தயாரிப்பு செயல்முறையை அங்கீகரித்தல் வரையறுத்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் இருப்பதைக் காண்போம் எனவே தயாரிப்பிலிருந்து செயல்முறைக்கு மாறுவதைக் பாருங்கள் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் நுட்பங்கள் சோதனை அடிப்படையிலான நுட்பங்களிலிருந்து உற்பத்தி செயல்முறையை அங்கீகரித்தல் வரையறுத்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மாறிவிட்டன அத்தோடு இல்லாமல் மேலும் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் ப்ரின்சிபில்லாக பரிணாமம் அடைந்தது இது பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டமாகும் இவ்விடத்தில் ப்ராசஸ் அளவீடுகளை செய்யுங்கள் என்பது ஒரு ப்ராசஸ் எவ்வளவு திறனானது மற்றும் அது நல்ல பொருட்களை உற்பத்தி செய்கிறதா என்பதை பொறுத்து அமைகிறது மேலும் குறிப்பிடத்தகுந்த அதன் பண்புகளை மாற்றுவதன் மூலம் ஒரு பொருளின் குவாலிட்டி என்பது எவ்வாறு உயர்கிறது என்பதை பொறுத்து அச்செயல் முறையின் அளவீடு இருக்கும் நம்மிடத்தில் உள்ள ஒரு ப்ராசஸ் பற்றிய அளவீடுகள் மூலம் அதில் வரக்கூடிய பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றை மாற்றுவதன் மூலம் அச்செயல்முறையின் குவாலிட்டி தொடர்ந்து மேம்படும் இதுவே டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் பிரின்ஸிபிள் ஆகும் அதாவது ஒரு ப்ராசஸ்ஸை ஆவணப்படுத்துவது மட்டுமில்லாமல் புள்ளிவிவரங்கள் சேகரித்து ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் தொடர்பான அளவீடுகள் மற்றும் ப்ராசஸ்ஸில் உள்ள சிக்கல்களைக் கண்டறிந்து அவற்றை இந்த மறுவடிவமைப்பு மூலம் மேம்படுத்துவதற்காக திட்டங்கள் இயங்குவதால் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இதன் மூலம் ஒன்று மிகத் தெளிவாகிறது அதாவது வருடங்கள் செல்லச் செல்ல குவாலிட்டிகான பேராடைம்கள் என்பது ப்ராடக்ட் அஷ்யூரன்ஸிலிருந்து மாறி ப்ராசஸ் அஷ்யூரன்ஸ் என்றானது ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் என்பது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்களை உற்பத்தி செய்வதற்கான முதன்மை வழிமுறையாக இருந்தது இன்றும் வழக்கில் இருக்கும் இந்த அடிப்படை நுட்பத்தின் அடுத்த கட்டம் என்பது குவாலிட்டி கன்ட்ரோல் என்றானது சாஃப்ட்வேர் உற்பத்தியில் சாஃப்ட்வேர் சோதனை என்பது இன்றியமையாததாகும் ஆயினும் குறையுள்ள பகுதிகளை ஆராய்வதன் மூலம் அதன் ப்ராசஸ்ல் உள்ள குறைகளை கண்டறிந்து அதை மாற்றத்திற்கு உட்படுத்தி குவாலிட்டியான சாஃப்ட்வேர் உருவாக்க முடியும் இதுவே சாஃப்ட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகும் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் என்பதன் அடிப்படை நியதி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் செய்வதில் இருந்து மாறி அதற்கான ஒரு நல்ல ப்ராசஸ்ஸில் கவனம் செலுத்துவது ஆகும் மேலும் செயல்திறனை ஆவணப்படுத்தி அதை கடுமையாக கடைபிடிப்பதன் மூலம் நாம் குவாலிட்டியான சாஃப்ட்வேர் உருவாக்க முடியும் இதுவே சோதனை என்னும் சிறிய செயலிலிருந்து வேறுபட்டு அப்பொருள் சார்ந்த செயல்திறனை ஆராய்வதன் மூலம் நாம் சாஃப்ட்வேர் குவாலிட்டி உத்தரவாதத்தை அடைய முடியும் இதில் அடுத்த கட்டம் என்பது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் என்பதாகும் இதில் ஆவணப்படுத்தப்பட்ட செயல்முறை பற்றி மட்டும் கவனம் கொள்ளாமல் அதிலுள்ள அளவீடுகளின் மூலம் நாம் செயல்முறையின் குவாலிட்டியை தொடர்ந்து மேம்படுத்த முடியும் இந்த படத்தில் கூறப்பட்டுள்ளது போல சாஃப்ட்வேர் சோதனை என்பது ஒரு சிறிய அளவில் மட்டுமே உள்ளது அதை தவிர்த்து வேறு சில செயல்களும் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சாஃப்ட்வேர் குவாலிட்டி கண்ட்ரோல் மூலம் நாம் மென்பொருளை சோதனை மட்டும் செய்யாமல் அதில் உள்ள குறைகளை ஆராய்ந்து அந்த குறைகள் ஏன் ஏற்படுகின்றது என்பதற்கான காரணிகளையும் நாம் கண்டுபிடிக்க முற்படுகிறோம் மேலும் நாம் அச்செயலை ஆவணப்படுத்துவதின் மூலமும் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் அளவீடுகள் மூலமும் நாம் குறைகளை நிவர்த்தி செய்து செயல்முறையை தொடர்ந்து மாற்றத்திற்கு உட் படுத்துகிறோம் மாடர்ன குவாலிட்டி சிஸ்டம்கள் செயல்முறை மேம்பாட்டை வலியுறுத்துகின்றன மேலும் தயாரிப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கும் செலவுகளைக் குறைப்பதற்கும் அட்டவணைகளை விரைவுபடுத்துவதற்கும் இந்த செயல்முறையில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன ப்ராடக்ட் குவாலிட்டி மோசமாக இருப்பதற்கும் அதிக செலவு தாமதங்கள் மற்றும் பலவற்றிற்கும் காரணமாக இருக்கும் செயல்முறை சிக்கல்கள் எங்கே என்பதைக் காண வேண்டும் மற்றும் தயாரிப்பு தரத்தை மேம்படுத்துவதற்கும் செலவைக் குறைப்பதற்கும் அட்டவணையை விரைவுபடுத்துவதற்கும் ப்ராசஸ்ஸை நன்றாக மாற்ற வேண்டும் ஒரு விஷயம் இதன் மூலம் தெளிவாகிறது ஒரு சிறந்த ப்ராசஸ்ஸின் மூலம் நாம் ஒரு சிறந்த பொருளை உருவாக்க முடியும் நாம் நினைவு வைத்துக் கொள்ளவேண்டியது ஓர் உற்பத்தி தொழிற்சாலையில் சிறந்த ப்ராசஸ்ஸின் மூலம் மற்றும் அந்த ப்ராசஸ்ஸை திரும்பத் திரும்ப கைக்கொள்வதன் மூலம் நாம் சிறந்த பொருளை உற்பத்தி செய்துவிட முடியும் உதாரணத்திற்கு இரும்புத் தாது மற்றும் இதர பொருட்களை பயன்படுத்தி தரமான இரும்பு அதாவது ஃப்லாட் ஷீட்கள் அல்லது ராட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தைப் பார்ப்போம் ஆலை அமைக்கப்பட்டதும் நல்ல தரமான மூலப்பொருட்களைப் பெறுவது போன்ற செயல்முறைகளும் பின்பற்றப்பட்டால் செயல்முறை அமைக்கப்பட்டவுடன் அது தொடர்ந்து நல்ல தரமான தயாரிப்புகளைத் தொடர்ந்து தயாரிக்கும் ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் மற்றும் பிற வடிவமைப்பு நடவடிக்கைகளுக்கு நாம் ஒரு நல்ல செயல்முறையை அமைத்துள்ளோம் எப்போதும் நல்ல தயாரிப்புகள் வெளிவரும் என்று சொல்ல முடியாது எடுத்துக்காட்டாக ஒரு பிரச்சனையின் சிக்கல் தன்மை பற்றி பார்ப்போம் ப்ராசஸ் சரியாக இருந்து தரமான வெளியீடுகளை தரும் ஒரு அக்கவுண்டிங் சாப்ட்வேர் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தொலைத்தொடர்புத் துறையில் நாம் வித்தியாசமான ஒன்றை செய்கிறோம் அதேபோல் ஒரே செயல்முறை எல்லா இடங்களிலும் தரமான வெளியீடுகளை தரும் என்றும் கூற முடியாது அதேசமயம் டிசைனர்களின் பங்கும் இங்கு குவாலிட்டியான பொருட்களை உற்பத்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு சிறந்த ப்ராசஸ் இருந்தபோதிலும் அதில் வேலை செய்யக்கூடிய டிசைனர்களும் கோடர்களும் திறம்பட செயல்படவில்லை எனில் நாம் குவாலிட்டியான சாஃப்ட்வேர் எதிர்பார்க்க முடியாது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில் பாரம்பரிய பொருட்களில் குவாலிட்டியை நிர்ணயிக்க சிறந்த ப்ராசஸ் மட்டுமே போதுமானது ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பொருத்தவரையில் சிறந்த செயல் முறையோடு இதர பிற காரணிகளையும் நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் ISO 9000 என்பது தரத்திற்கான இருந்த ஆரம்பகட்ட தர நிலை ஆகும் ISO வின் விரிவாக்கம் இன்டர்னாஷ்னல் ஸ்டான்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆகும் இது பல்வேறு நாடுகளில் தரத்தை நிறுவுதல் மற்றும் வளர்த்தல் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் சர்வதேச தர நிலைப்படுத்தல் நிறுவனமாகும் ISO 9000 தொடர் 1987 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது இவை அடிப்படையில் ஆவணங்களின் தொகுப்பாகும் அவை செயல்முறைக்கான வழிகாட்டுதல்கள் உண்மையில் அந்நிறுவனம் பொருள் சார்ந்தது அல்ல முழுக்க முழுக்க அவை ப்ராசஸ் சார்ந்தது மேலும் ISO 9000 என்பது ISO 9001 9002 ISO 9003 என்னும் மூன்றுவிதமான சான்றிதழ்களை கொண்டதாகும் ISO 9000 குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ப்ரின்சிபல்களை சார்ந்ததாகும் ப்ரின்சிபல்களின் படி ஒரு சிறந்த ப்ராசஸ் பின்பற்றப்படும் ஆயின் குவாலிட்டியான பொருட்களை நாம் உற்பத்தி செய்ய முடியும் இது அடிப்படையில் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ப்ரின்சிபல் ஆகும் மேலும் இக்கோட்பாட்டை சார்ந்தே ISO 9000 உள்ளது இப்போது நாம் ISO 9001 2 மற்றும் 3 இடையிலுள்ள வேறுபாட்டை பற்றி காண்போம் ISO 9001 என்பது புரோடக்ட் டிசைன் டெவலப்மெண்ட் புரோடக்சன் மற்றும் அவை சார்ந்த சேவைகளை அளிக்கும் நிறுவனங்களுக்கு பொருந்தக் கூடியதாகும் இதன் அடிப்படையில் உற்பத்தி துறையில் ஆரம்ப கட்ட டெவலப்மெண்ட் மற்றும் அந்த டெவலப்மெண்ட் சார்ந்த வளர்ச்சி அதைத்தொடர்ந்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த செயல்கள் இருக்கும் ஆதலால் சாப்ட்வேர் புரோடக்சன் டிசைன் டெவலப்மெண்ட் சோதனை மற்றும் சேவை சார்ந்த செயல்கள் நடைபெறுவதால் இதுவே சாப்ட்வேர் டெவலப்மெண்ட்ற்கு சிறந்த தரம் ஆகும் இதோடு இல்லாமல் 9002 என்பது புரோடக்ட் டிசைன்ல் ஈடுபடாமல் உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் உதாரணத்திற்கு நாம் ஒரு பிளான்ட் டிசைனில் ஈடுபட்ட ஓர் சேவை நிறுவனத்தை எடுத்துக் கொள்வோம் தாய்நிறுவனம் அந்த பிளான்ட்யை டிசைன் செய்யாமல் ஒரு சேவை நிறுவனத்தின் துணையோடு அந்த டிசைன் செய்துள்ளது அந்த பிளான்ட் அமைக்கப்பட்ட உடன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தன்னிடமுள்ள ப்ராசஸ்யை பின்பற்றி பொருட்கள் உற்பத்தி மற்றும் சேவைகளை தொடர்ந்து செய்யும் ஆக இவ்விடத்தில் பிளான்ட் மற்றும் ப்ராசஸ் ஒரு நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்டு அதைக்கொண்டு உற்பத்தி மட்டும் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் 9002 வரிசை மேற்சொன்ன நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அதேசமயம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது ஏனெனில் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்டில் டிசைன் கோடிங் டெஸ்டிங் மற்றும் இன்ன பிற செயல்களும் கட்டாயமாகிறது மற்ற உற்பத்தி நிறுவனங்களை போல டிசைன் மற்றும் கோடிங் வாங்கி உற்பத்தி செய்வதில்லை ISO 9003 என்பது ISO சார்ந்த மற்றுமொரு தரம் ஆகும் இது பொருட்கள் ஆய்வு மற்றும் சோதனைகளை நிகழ்த்தும் நிறுவனங்களுக்கு பொருந்தும் இங்கு இது பிக்டடோரியல்லாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக 9001 என்பது டிசைன் டெவலப்மெண்ட் புரோடக்ஷன்இன்ஸ்டாலேஷன் மற்றும் சேவை சார்ந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் சாஃப்ட்வேர் நிறுவனங்களும் 9001 கீழே வரும் ஆனால் 9002 தரம் வெறும் இன்ஸ்டாலேஷன் மற்றும் சேவைகளை வழங்க கூடிய நிறுவனங்களுக்கும் அதே சமயம் 9003 இப்போது வெறும் ஆய்வு மற்றும் சோதனை நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் 9001 என்பது பொதுவாக வடிவமைப்பு மற்றும் பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய பலதரப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தும் ஆனால் சாஃப்ட்வேர் என்பது மாறுபட்டதாகும் ஏனெனில் இங்கு மூலப்பொருள் என்று எதுவும் கொள்முதல் செய்யப்படுவதில்லை சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டாலும் அதை நாம் கண்களால் காண முடியாது அதே சமயம் அவை இயங்கும் போதுதான் நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியும் ஆதலால் மென்பொருளை பொறுத்தவரை ISO 9001 ஆல் வகுக்கப்பட்டுள்ள வரையறைகள் மீது முற்றிலும் மாறுபட்ட ஒரு புரிதல் தேவைப்படுகிறது மற்றும் அதில் கூறப்பட்டுள்ள சில உட்பிரிவுகளை அப்படியே நாம் சாஃப்ட்வேர் துறைக்கு பயன்படுத்த முடியாது ஆதலால் ISO பின்னாளில் ISO 9000 part 3 என்று கூறக் கூடிய புதிய வரைமுறைகளோடு வந்தது அவை சாஃப்ட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட் மற்றும் மெயின்டனன்ஸ் சார்ந்த வழிமுறைகளை கொண்டது நாம் ஒன்றை தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டும் ISO 9000 என்பது இரும்பு உற்பத்தி முதற்கொண்டு சேவை நிறுவனம் வரை பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாகும் மேலும் ISO 9000 வரையறைகள் பொதுவான ஜெனரிக் டெர்மினாலஜிஸைக்கொண்டு உருவாக்கப்பட்டதாகும் அதை சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு பொருத்தி புரிந்து கொள்வது என்பது மிக கடினமானதாகும் அதன் பொருட்டே ISO 9000 part 3 என்னும் சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு உரித்தான ஒரு வரையறையை உருவாக்கப்பட்டது சாஃப்ட்வேர் துறை என்பது மற்ற துறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகும் எடுத்துகாட்டாக நாம் சாஃப்ட்வேர் உற்பத்தி எடுத்துக் கொண்டோமானால் அங்கு பயன்படக்கூடிய ஒரே மூலப்பொருள் டேட்டா அல்லது இன்புட் என்பதேயாகும் ஆனால் மற்ற நிறுவனங்களில் வளர்ச்சி உற்பத்தி போன்றவற்றிற்கு பலதரப்பட்ட மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டிற்கு இரும்பு நிலக்கரி சுண்ணாம்பு மற்றும் இன்னும் சில நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆக 9001 ல் கூறப்பட்டுள்ள நிறைய உட்பிரிவுகள் ரா மெட்டீரியல் கண்ட்ரோலர் இன்புட் கண்ட்ரோலர் ஆகியவற்றோடு தொடர்புடையது ஆனால் மென்பொருள் துறைக்கு அவை பொருந்தாது ஆகவே ISO சாஃப்ட்வேர் துறைக்கு பொருந்தக்கூடிய புது வரைமுறைகளோடு வந்தது அவை சாப்ட்வேர்க்கும் மற்ற பொருட்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகளை மிகத் தெளிவாக விளக்கியது 1987 ல் அசல் ஆவணமும் 1991 ல் ISO 9000 part 3 வந்தது சாஃப்ட்வேர் துறைக்கான தரத்தை புரிந்து கொள்ள அது உதவியாக இருந்தது ஆயினும் இன்னமும் துறை சார்ந்த வழிமுறைகள் பற்றாக்குறையாக உள்ளது நாம் இங்கு நிறைவு செய்வோம் இறுதியாக நாம் சாப்ட்வேர் துறைக்கான ISO 9001 தேவை பற்றி கவனம் கொள்ளத் தேவையான பகுதிகளைப் பற்றி வழிமொழிந்த அமைப்புகள் பற்றி பார்த்தோம் பின்னர் நாம் சாப்ட்வேர் பொறியியல் நிறுவனம் கேப்பபிளிட்டி மெச்சூரிட்டி மாடல் பற்றி பின்னர் பார்ப்போம்